நாம் இன்று டிசிபிஐபி புரோட்டோகால் அல்லது நெட்வொர்க் புரோட்டோகால் பகுதியின் அப்ளிகேஷன் லேயர் குறித்து விவாதிப்போம் நம்முடைய முந்தைய சொற்பொழிவுகளில் நாம் விவாதித்தபடி ஆரம்பத்தில் நாம் ஒட்டுமொத்த புரோட்டோகால் லேயர் பற்றி விவாதித்தோம் இப்போது ஒவ்வொரு லேயராக அவற்றின் அடிப்படை பண்புகள் போன்றவற்றையும் மேலும் அந்த லேயர்களின் வெவ்வேறு அம்சங்கள் என்ன என்பது பற்றியும் விவாதிக்கத் தொடங்குவோம் எனவே கிளையண்டின் இறுதி பயனரைப் பொருத்தவரை இந்த அப்ளிகேஷன் லேயர் நாம் அனைவரும் அறிந்தபடி மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது மேலும் அடிப்படை விஷயங்களை அல்லாமல் இதில் இயங்கும் அப்ளிகேஷன்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது எனவே நாம் ஒரு வலைப்பக்கத்தைத் திறக்கும் போது அல்லது ஒரு கோப்பை அனுப்பும்போது மெயில் சர்வரை திறக்கிறோம் அல்லது மெயிலை பதிவிறக்கம் செய்கிறோம் அல்லது மெயில் சர்வரை பார்க்கிறோம் இவை நமக்கு முன்னால் இருக்கும் வெவ்வேறு பயன்பாடுகள் இறுதி பயனாளர் அல்லது கிளையண்டிற்கு தேவையானவை ஆகும் அதேசமயம் லேயர்களுக்கு கீழே பல அடிப்படை விஷயங்கள் நடைபெறுகின்றன அவை சம அளவில் முக்கியமானவை நாம் அவற்றையும் பார்க்கலாம் எனவே பயனாளரின் பார்வையில் அப்ளிகேஷன் லேயர் நேரடி இணைப்பு அல்லது வெளிப்பாட்டைக் கொண்டுள்ளது எனவே நாம் விவாதித்தபடி நமது வழக்கமான புரோட்டோகால் ஸ்டேக்கைப் பார்த்தால் அதில் ஒரு அப்ளிகேஷன் டிரான்ஸ்போர்ட் இன்டர்நெட்வொர்க்கிங் அல்லது லேயர் மூன்று உள்ளது மேலும் நாம் மீண்டும் மீண்டும் சொல்வதைப்போல இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்கள் மற்றும் ஹார்ட்வேர்கள் டேட்டா லிங்க் லேயர் மற்றும் பிஸிக்கல் லேயரும் கொண்டிருக்கலாம் அங்கே அடிப்படையில் பிஸிக்கல் லேயர் இருக்கிறது எனவே நீங்கள் அங்குள்ள பயன்பாடுகளைப் பார்த்தால் டெல்நெட் எஃப் பி எஸ் பி எச் பி மற்றும் டி எஸ் போன்ற முக்கிய விஷயங்கள் உள்ளன எனவே இவை முக்கிய செயல்பாடுகள் ஆகும் அடுத்த இரண்டு விரிவுரைகளுக்கு நாம் இந்த அப்ளிகேஷன் லேயரில் கவனம் செலுத்துவோம் நாம் மீண்டும் நினைவு கூர்ந்தால் இந்த அப்ளிகேஷன் லேயர் புரோட்டோக்கால்கள் முக்கியமாக அடுத்த லேயரான ட்ரான்ஸ்போர்ட் லேயருடன் தொடர்பு கொள்கின்றன அது இணைப்பு சார்ந்த அல்லது இணைப்பு சாராத சேவைகளை வழங்குகிறது அது மீண்டும் லேயர் 3 ஐபி லேயர் போன்ற அடுத்தடுத்த லேயர்களுடன் தொடர்பு கொள்கின்றது அங்கே நேரடியாக ஐபி லேயருடன் தொடர்பு கொள்ளும் அப்ளிகேஷன் லேயர் இருக்கலாம் எனவே இந்த அப்ளிகேஷன் லேயர் முதன்மையாக ட்ரான்ஸ்போர்ட் லேயருடன் தொடர்பு கொள்ளும் அல்லது சில சந்தர்ப்பங்களில் சில பயன்பாடுகளில் இது நேரடியாக ஐபி லேயருடன் தொடர்பு கொள்ளும் எனவே TCP IP தகவல்தொடர்புகளைப் பயன்படுத்தும் நிரலால் பயன்பாட்டு அடுக்கு வழங்கப்படும் அடிப்படை தத்துவம் என்ன இதை நாம் மொத்த நெட்வொர்க்கிற்குமான புரோகிராமிங் இன்டர்ஃபேஸ் என்கிறோம் மேலும் அப்ளிகேஷன் லேயர் என்பது பயனர் செயல்முறை வேறு ஹோஸ்டில் மற்றொரு செயல்முறையுடன் ஒத்துழைக்கிற ஒரு பயனாளர் செயல்முறையாகும் பொதுவாக இதை கிளையன்ட் சர்வர் விஷயங்கள் என்று அழைக்கிறோம் எனவே நான் ஒரு பயன்பாட்டை இயக்கும்போது நெட்வொர்க்கின் மறுமுனையில் உள்ள சர்வரில் உள்ள சில பயன்பாடுகளுக்கு அது ஒரு கிளையன்ட் ஆகும் எனவே கிளையன்ட் சர்வர் இது நெட்வொர்க்கின் மறு முனையாக இருக்க வேண்டும் என்பதில்லை என்றாலும் அது அதே நெட்வொர்க்காகவும் இருக்கலாம் ஆனாலும் என்னிடம் ஒரு அப்ளிகேஷன் சர்வர் கிளையண்ட் உள்ளது நாம் www ஐ பதிவிறக்கம் செய்யும்போது அல்லது " www iitkgp ac dot in " உடன் இணைக்கும்போது அது சர்வருடன் இணைகிறது பிறகு நாம் என்ன செய்கிறோம் நாம் அடிப்படையில் அந்த iitkgp வெப்சர்வருடன் இணைகிறோம் எனது முனையில் உள்ள எனது பிரௌஸர் ஒரு கிளையண்டாக சர்வருடன் இணைக்கப்பட்ட ஒரு கிளையண்டாக செயல்படுகிறது எனவே இந்த ஹச் டி டி பி கிளையன்ட் ஹச் டி டி பி சர்வருக்கு பின்னர் எஃப் டி கிளையன்ட் எஃப் டி பி சர்வருக்கு இருக்க முடியும் எனவே இது ஒரு பயனர் செயல்முறை மற்றொரு செயல்முறையுடன் ஒத்துழைக்கிறது மேலும் மற்ற வகை விஷயங்களைக் கொண்டிருக்கலாம் எனவே டெல்நெட் எஸ் எம் டி பி எஸ் என் எம் பி எஃப் டி பி ஹச் டி டி பி வகை புரொட்டோக்கால் டி என் எஸ் போன்ற பிரபலமான எடுத்துக்காட்டுகள் உள்ளன அப்ளிகேஷன் மற்றும் ட்ரான்ஸ்போர்ட் லேயர்களுக்கு இடையிலான இன்டர்ஃபேஸ் போர்ட் எண்களால் வரையறுக்கப்படுகிறது ஒரு கணினியை நான் எவ்வாறு அடையாளம் காண்பது ஒரு ஐபி முகவரி மூலம் கணினியில் ஒரு செயல்முறையை எவ்வாறு அடையாளம் காண்பது ஒரு ஐபி மற்றும் ஒரு போர்ட் எண் மூலம் நடைபெறும் இது பெரும்பாலும் ட்ரான்ஸ்போர்ட் லேயருடைய தன்மையாகும் எனவே இது கணினியில் ஒரு செயல்முறையை அடையாளம் காட்டுகிறது மேலும் சாக்கெட்டுகள் என்று ஒரு கருத்து உள்ளது நாம் அந்த சாக்கெட்டுகளில் சாக்கெட் புரோகிராமிங் பற்றி சிறிது விவாதிப்போம் இந்த சாக்கெட் மூலத்திற்கும் இலக்குக்கும் இடையில் ஒரு சாக்கெட் இன்டர்ஃபேஸை நிறுவுகிறது பிரபலமாக நாம் சாக்கெட் புரோகிராமிங் போன்ற சொற்களைப் பயன்படுத்துகிறோம் இது ஒவ்வொன்றிற்கும் இடையில் தொடர்புகொள்வதற்கு அனுமதிக்கிறது இப்போது இது அப்ளிகேஷன் லேயர் அங்கே பல விஷயங்கள் இருக்கின்றன சில ஃபைல் டிரான்ஸ்பர் போன்ற விஷயங்கள் சில எஸ் பி எஸ் பி டெல்நெட் ஆர் லாகின் ஆகியவற்றைப் பயன்படுத்தும் இ மெயில் ரிமோட் லாகின் நெட்வொர்க் மேலாண்மை டி எஸ் போன்ற பெயர் மேலாண்மை மற்றும் ரௌட்டர் பயன்படுத்தும் பயன்பாடுகள் என வெவ்வேறு பயன்பாடுகள் இந்த நிலையில் உள்ளன எனவே நாம் ஒரு முழுமையான கலவையை கொண்டிருந்தால் அங்கே வெவ்வேறு பயன்பாடுகள் இருக்கும் அங்கே வெவ்வேறு சேவைகள் வழங்கப்படும் எனவே இந்த ட்ரான்ஸ்போர்ட் லேயர் அதை வரையறுக்கிறது அதனுடன் நாம் நெட்வொர்க் ஆக்சஸ் லேயரையும் கொண்டிருக்கின்றோம் எனவே ஐபி மற்றும் செயல்முறை இந்த பயன்பாட்டை இயக்க அனுமதிக்கிறது அதாவது எஃப் பி சர்வர் எஸ் ஐ சர்வர் அல்லது டெல்நெட் சர்வர் அல்லது வெவ்வேறு வகையான சர்வராக செயல்படும் ஒரு சர்வர் என்னிடம் இருக்கலாம் அங்கே வெவ்வேறு போர்ட்களில் வெவ்வேறு விஷயங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன போர்ட் 23 போன்ற டெல்நெட் எஃப் பி போர்ட் 21 மாறாக 2 போர்ட்கள் தரவு மற்றும் கட்டுப்பாட்டு போர்ட் 21 22 பின்னர் எச் பி போர்ட் 80 மற்றும் பல பிரபலமான போர்ட்கள் உள்ளன ஆனால் எங்கே சர்வர் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அங்கே உங்களுடைய சொந்த போர்டை நீங்களே வரையறுத்துக் கொள்ளலாம் கிளையண்ட் வேறு எந்த போர்டின் மூலமும் இணைத்து கொள்ள முடியும் அதைப்போல அங்கே கணினி 1 கணினி 2 கணினி 3 இருக்கலாம் அங்கே பல பயன்பாடுகள் இருக்கலாம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த வெவ்வேறு பயன்பாடுகள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்கின்றன அவை உண்மையில் என்ன கொடுக்கிறது என்றால் அடிப்படை நெட்வொர்க்கின் மூலம் ஒரு செயல்முறை எவ்வாறு மற்றொரு செயல்முறையுடன் தொடர்பு கொள்கிறது அல்லது ஒரு பயன்பாடு மற்றொன்றுடன் தொடர்பு கொள்கிறது என்பதாகும் இந்த அடிப்படை நெட்வொர்க் கிளையண்ட் அல்லது சர்வருக்கு வெளிப்படுத்தப்படவில்லை என்பதே இதன் அழகு நீங்கள் "http www iitkgp ac dot in" இணைய பக்கத்தை அணுகும் போது நீங்கள் அடிப்படையில் விவரிக்கப்பட வேண்டிய பக்கத்தைப் பற்றி கவலைகொள்கிறீர்கள் எவ்வாறு இந்த ப்ரோட்டோகால் ஸ்டேக்கோ அல்லது இடையில் உள்ள ரூட்டரோ இதில் பங்காற்றுகிறது என்பது பற்றி நாம் பார்ப்பதில்லை நாம் கவணிப்பது என்னவென்றால் இடைப்பட்ட தகவல் தொடர்பு நெட்வொர்க் ஆகும் எனவே இதேபோல் நாம் விவாதிப்பது போல் நீங்கள் பார்த்தால் எனக்கு அப்ளிகேஷன் டிரான்ஸ்போர்ட் மற்றும் நெட்வொர்க் ஆக்சஸ் உள்ளன எனவே இதன் பொருள் என்னவென்றால் ஒருவர் போர்ட் மற்றும் ஐபியையும் வரையறுக்கிறார் பின்னர் தரவு எதுவாக இருந்தாலும் அது இந்த அடுத்த லேயருக்கு ஒரு பேலோடாக இருக்கிறது அதாவது டிரான்ஸ்போர்ட் பிடியு விற்கு அது ஒரு பேலோடாகவும் மாறுகிறது இந்த முழு விஷயமும் இந்த நெட்வொர்க் ஆக்சஸ் லேயருக்கு ஒரு பேலோடாக மாறுகிறது மேலும் இலக்கில் அது புரிந்து கொள்ளப்படுகிறது அல்லது நீங்கள் வேறு விதத்தில் பாருங்கள் அப்படி பார்த்தால் எனக்கு வெவ்வேறு பயன்பாடுகள் உள்ளன இது தர்க்கரீதியாக வெவ்வேறு பயன்பாடுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது டிசிபி ஒரு முதன்மையான புரோட்டோக்கால் ஆகும் இது இணைப்பு சார்ந்த புரோட்டோக்கால் எனவே இது விஷயங்களுக்கு இடையில் ஒரு தர்க்கரீதியான தொடர்பைக் காண்கிறது நாம் விவாதித்தது போல இந்த முழு விஷயமும் ஐபியில் இயங்குகிறது மேலும் ஐபி ஒரு இணைப்பு இல்லாத பெஸ்ட் எஃபோர்ட் புரோட்டோக்கால் ஆகும் பாக்கெட் வழங்கப்படுமா இல்லையா என்பதற்கு இது உத்தரவாதம் அளிக்காது எனவே சில வழிமுறைகள் இருக்க வேண்டும் இங்கே தர்க்கரீதியான இணைப்பை அனுமதிக்கும் டி பி முனையில் இந்த நம்பமுடியாத லேயரின் வழியாக நம்பகமான இணைப்பு இருக்கிறது என்று நாம் கூறுகிறோம் எனவே அதைப்பற்றிய சொற்பொழிவுத் தொடருக்குச் செல்லும்போது அதைச் செய்வது எவ்வாறு சாத்தியமானது என்பதையும் சில சேவைகளை வழங்கும் அடிப்படை லேயரைப் பொருட்படுத்தாமல் மேல் அடுக்கு சேவைகளை நான் எவ்வாறு பெற முடியும் என்பதையும் விவாதிப்போம் இப்போது அதன் வரிசையில் நான் நெட்வொர்க்கை அணுகக்கூடிய வெவ்வேறு நெட்வொர்க் ஆக்சஸ் நிலை புரோட்டோக்கால்களைக் கொண்டிருக்க முடியும் அது ஃபிஸிக்கல் லேயர் போன்றவற்றின் வழியாக செல்கிறது அது தொடர்ந்து அனுப்பப்பப்படுகிறது எனவே இடையில் பல எண்ணிக்கையிலான ரௌட்டர்கள் இருக்கலாம் நாம் வெவ்வேறு லேயர்களில் செல்லும்போது எவ்வாறு இந்த ரூட்டிங் சாத்தியமாகிறது என்பதை பற்றி மீண்டும் விவாதிப்போம் ஆயினும்கூட இந்த பயன்பாடு எக்ஸ் மற்றொரு பயன்பாடு எக்ஸ் உடன் தொடர்பு கொள்கிறது அல்லது இன்னும் சிறிது கவணித்தால் கிளையன்ட் பயன்பாடு எக்ஸ் ஆனது சர்வர் பயன்பாடு எக்ஸ் உடன் தொடர்பு கொள்கிறது அல்லது கிளையன்ட் பயன்பாடு Y சர்வர் பயன்பாட்டுடன் பேசும்போது இரண்டு பயன்பாடுகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புகொள்கின்றன நான் வெவ்வேறு விதமான விஷயங்களைக் கொண்டிருக்கலாம் அவற்றில் டி சி பி என்ற முதன்மையான பயன்பாடுகள் உள்ளன யூ டி பி வகை பயன்பாடுகள் சில இருக்கின்றன அதேபோல நெட்வொர்க் மேலாண்மைக்கு எஸ் என் எம் பி இருக்கிறது பி ஐ பி ஓ எஃப் ஆர் பி போன்றவற்றிற்கான பல துணை புரோட்டோக்கால டிரான்ஸ்போர்ட் மற்றும் ஐபிக்கு இடையில் இருக்கின்றன மேலும் அங்கே புரோட்டோக்கால்களின் தொகுப்பு ஒன்று இருக்கின்றது அவை இந்த புரோட்டோக்கால் ஸ்டேக்கிற்குள் இருக்கின்றது எனவே நாம் பார்த்தால் இவை லேயர்கள் ஆகும் எனவே பயன்பாடுகள் மேலும் மென்பொருள் மற்றும் கெர்னலால் கட்டுப்படுத்தப்படும் ஒன்றும் நம்மிடம் உள்ளது இந்தத் டேட்டா லிங்க் லேயரில் சில பகுதிகள் மற்றும் பிஸிக்கல் லேயர் இந்த ஃபர்ம்வேர் சாதனங்கள் அல்லது டிவைஸ் ட்ரைவர்கள் மற்றும் பிஸிக்கல் லேயரில் உள்ள சாதனங்கள் ஆகியவற்றால் முதன்மையாக கட்டுப்படுத்தப்படுகிறது அதாவது நீங்கள் மடிக்கணினி அல்லது மேசைக்கணினியுடன் ஆர் ஜே 45 கேபிளை இணைக்கும் போது அதை என் ஐ சி கார்டு கவணித்துக்கொள்வதைப் போல ஒரு பிஸிக்கல் இணைப்பைப் பெறுவதற்கு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு உங்களுக்குத் தேவைப்படுகிறது உங்களுக்கு ஹார்டுவேர்ருடன் இணைப்பதற்கு வயர்லெஸ் இன்டர்ஃபேஸ் கார்டு போன்ற மற்றொரு இன்டர்ஃபேஸ் கார்டு தேவைப்படுகிறது அங்கே ஹார்டுவேர் உள்ளது அந்த ஹார்டுவேரில் அதற்கு மேல் எனக்கு ஒரு ஃபார்ம்வேர் மற்றும் சாதனங்களை இயக்கக்கூடிய டிவைஸ் ட்ரைவர்கள் தேவைப்படுகிறது என்னிடம் ஒரு என்ஐசி கார்டு இருந்தால் அதற்கான டிவைஸ் ட்ரைவர் இருக்க வேண்டும் உங்களிடம் வயர்லெஸ் அல்லது வைஃபை இன்டர்ஃபேஸ் இருந்தால் அதற்காக அங்கே ஆபரேட்டிங் சிஸ்டம் வழங்கக்கூடிய டிவைஸ் ட்ரைவர் இருக்க வேண்டும் இது முக்கியமாக கணினி மென்பொருள் மற்றும் கெர்னல் ஆகியவற்றால் கையாளப்படுகிறது டிவைஸ் ட்ரைவர்கள் இந்த நெட்வொர்க் மற்றும் புரோட்டோக்கால் நெட்வொர்க் மற்றும் டிரான்ஸ்போர்ட் லேயர் ஆகியவற்றைக் கவனித்துக் கொள்கிறது அதற்கு மேல் அப்ளிகேஷன் இயங்குகிறது எனவே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாம் எஃப்டிபி அல்லது ஹச்டிடிபி ஐ இயக்கும் போது அடிப்படையில் நெட்வொர்க் ஸ்டேக் மட்டத்தில் வரையறுக்கப்பட்ட சில விஷயங்கள் டிரான்ஸ்போர்ட் மற்றும் ஐபி லேயரில் பயன்படுத்துகிறோம் இது முதன்மையாக நீங்கள் சாதாரண விண்டோஸ் பிசி அல்லது லினக்ஸ் நிலை அல்லது யூனிக்ஸ் கணினியில் காணலாம் நாம் என்ன செய்கிறோம் என்றால் அடிப்படையில் டிசிபி ஐபியின் பண்புகளை வரையறுக்கிறோம் எனவே நாம் அந்த தகவல்களை வழங்குகிறோம் மேலும் OS அல்லது கெர்னலால் கவனித்துக் கொள்ளப்படுகின்ற சில விஷயங்கள் இருக்கின்றன ஒரு கிளையன்ட் வெளியே செல்லும் போது அந்த குறிப்பிட்ட இன்டர்ஃபேஸில் இருந்து வெளியே செல்ல வேண்டிய போர்ட் முகவரியைப் பெறுகிறது இது ஸ்டேக்கின் கண்ணோட்டத்தை அளிக்கிறது மீண்டும் அந்த ஸ்டேக்கை கவனித்தால் எனவே ஒரு எச் பி தரவு இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் அப்ளிகேஷனை உருவாக்கும் HTTP தலைப்புடன் கூடிய HTTP தரவு டிரான்ஸ்போர்ட் லேயருக்கான பேலோடாக மாறுகிறது மேலும் இது ஐபி லேயருக்கான பேலோடாக மாறுகிறது ஐபி தலைப்பைச் சேர்க்கிறது மேலும் இது இந்த டேட்டா லிங்க் லேயருக்கு ஒரு பேலோடாக மாறும் இறுதியாக இது பிசிக்கல் லேயருக்கு செல்கிறது அங்கிருந்து விஷயங்கள் அனுப்பப்படுகின்றன சரி எனவே இந்த முறையில் அது நடைபெறுகிறது மற்றும் அது வெவ்வேறு மட்டத்தில் திறக்கப்படுகிறது அல்லது பிரித்தெடுக்கப்படுகிறது ரூட்டர் இருந்தால் அது நெட்வொர்க் லேயர் வரை பிரித்தெடுக்கப்படும் இது இறுதி அமைப்பு என்றால் அது அப்ளிகேஷன் லேயர் வரை பிரித்தெடுக்கப்படுகிறது எனவே இது எந்த அளவிற்கு சாதனங்களின் துணை இருக்கிறதோ அது வரை விரிவடைகிறது எனவே வேறு அர்த்தத்தில் நாம் பெரிதா காண முயற்சிப்பது என்னவெனில் பல்வேறு தளத்தில் இயங்கக்கூடிய தன்மையை இது ஆதரிக்கிறது எனவே இடைநிலை ரூட்டர் என்ன இருக்கிறது என்பது பற்றி எனக்கு கவலையில்லை என்று நாம் கூறுகிறோம் எனவே இப்போது நான் புரோட்டோக்காலை பின்பற்றுகிறேன் அது ஹப் டு ரூட்டருக்கு செல்கிறது மூலத்திற்கும் இலக்கிற்கும் இடையில் சிறந்த பாதையைக் கண்டுபிடிப்பதற்கான செயலானது முக்கியமாக கணினி நிலை விஷயங்களைச் சார்ந்தது இல்லை எனவே இவை தான் நாம் பார்க்கும் விஷயங்கள் ஆகும் எனவே நாம் எதிர் பயன்பாட்டு லேயர் இண்டர்ஃபேஸை வேறு வழியில் பார்த்தால் நாம் வெவ்வேறு பயன்பாடுகளை கொண்டுள்ளோம் மேலும் அவை வெவ்வேறு வகையான தேவைகளைக் கொண்டுள்ளன எனவே ஒன்று முழுவதுமான பாக்கெட் விநியோகமாக இருக்கலாம் இது நம்பகமற்ற சேவையாக இருக்கலாம் நாம் அதை யுடிபிக்கு தள்ளிவிடலாம் அதேசமயம் நமக்கு நம்பகமான இணைப்பு சார்ந்த சேவை டிசிபி தேவைப்படும் சில விஷயங்கள் உள்ளன எனவே நமக்கு வெவ்வேறு வகையான விஷயங்கள் தேவைப்படுகின்றன அவைகள் இணைப்பை நிறுவுதல் நம்பகமான தரவு பரிமாற்றம் ஓட்டம் மற்றும் நெரிசல் கட்டுப்பாடு பாக்கெட் விநியோகத்தை சீர்படுத்துதல் மற்றும் மீதமுள்ள ஸ்டேக் மேலும் பல்வேறு வகையான சேவைகள் பொதுவாக டி எஸ் வகையான சேவைகள் யுடிபிக்கு மேல் உள்ளன அதேசமயம் HTTP மின்னஞ்சல் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் இந்த வகை TCP IP TCP வகை விஷயம் இணைப்பு சார்ந்த சேவையின் மேல் உள்ளது எனவே அங்கே பல்வேறு வகையான தேவைகளைக் கொண்ட பல பயன்பாடுகள் இருப்பதை நாம் காண்கிறோம் அதன் அடிப்படையில் அவை TCP வகை விஷயங்கள் மூலமாக அல்லது யுடிபி வகை விஷயங்கள் யுடிபி வகை இணைப்புகள் மூலம் தள்ளப்படுகின்றன எனவே மீண்டும் நாம் திரும்பி வந்தால் அதை மீண்டும் பார்க்க முயற்சித்தால் பயன்பாட்டு லேயரின் பொதுவான பொறுப்புகள் என்னவென்றால் தேவையான தொடர்பு சாதனங்களை அடையாளம் காணுதல் அதை கிடைக்கச்செய்தல் அதாவது நான் "http iitkgp ac dot in" ஐ கொடுக்கும் பொழுது என்னுடைய தேவை ஐஐடிகேஜிபி வெப் சர்வர் ஆகும் அது வேறு எங்காவது இணைக்கப்பட வேண்டும் அப்ளிகேஷன் லேயர் இதை கவனித்துக்கொள்ள வேண்டும் இணைந்து செயல்படும் பயன்பாடுகளை ஒத்திசைத்தல் எனக்கு சேட் சர்வர் கோரிக்கை பதில் போன்ற இணைந்து செயல்படும் பயன்பாடுகள் இருந்தால் அதாவது நான் பல பயன்பாடுகளை கொண்டிருந்தால் அங்கு எனக்கு அந்த பயன்பாடுகளின் சீரான அமைப்பு அல்லது ஒத்திசைவு தேவைப்படுகிறது ஒரு தரவு அங்கு செல்கிறது பின்னர் வேறு சில பாணியில் அவர்களிடமிருந்து பதில் வருகிறது அவற்றை இந்த பயன்பாட்டு மட்டத்தில் கவனித்துக் கொள்ள வேண்டும் பிழை மீட்டெடுப்பதற்கான நடைமுறைகளை உருவாக்குதல் அங்கே பிழை இருந்தால் எவ்வாறு அந்த பிழைகளில் இருந்து மீட்டெடுப்பது எனவே அதற்காக உறுவாக்கப்பட்ட நடைமுறைகள் அங்கே இருக்க வேண்டும் தரவு ஒருமைப்பாட்டைக் கட்டுப்படுத்துதல் எனவே தரவு ஒருமைப்பாட்டைக் கையாள்வதற்கான வழிமுறைகளை கொண்டிருக்க வேண்டும் எனவே அங்கே இருக்க வேண்டிய விஷயங்கள் இவை பயன்பாடுகளின் அடிப்படையில் அடிப்படை பொறுப்புகள் இருக்கலாம் பின்னர் பயன்பாட்டின் பல பண்புகள் அல்லது பொறுப்புகள் ஆனால் வேறு எங்காவது பொருத்த முயற்சித்தால் அவை இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பில் பொருந்துகின்றன நாம் எடுத்துக்காட்டுகளைப் பார்க்கிறோம் நாளுக்கு நாள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாம் பயன்படுத்தும் பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன ஒரு முக்கிய விஷயம் டிஎன்எஸ் அல்லது டொமைன் பெயர் அமைப்புகள் அங்கே நாம் குறிப்பிடும் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோக்கால் அல்லது எஃப் பி ஹைபர்டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அல்லது எச் உலகெங்கிலும் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்ட முக்கிய பயன்பாடுகளாகும் நம்முடைய ஈ மெயில் அமைப்பை கவனித்துக்கொள்ளும் சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோக்கால் அல்லது எஸ் ஒட்டுமொத்த பிணைய எஸ் பி டெல்நெட்டின் எளிய நெட்வொர்க் மேலாண்மை நெறிமுறை அடிப்படை மேலாண்மை உள்ளது அங்கே எந்தவித பயன்பாடுகளும் இருக்கலாம் சில பயன்பாடுகள் குறிப்பிட்ட பயனாளரால் வரையறுக்கப்பட்ட பயன்பாடுகளாகப் பயன்படுத்தப்படலாம் சில பயன்பாடுகள் நாம் குறிப்பிடும் பயன்பாடுகள் பெரும்பாலும் பொதுவான பயன்பாடுகளாகும் அவை பெரும்பாலும் கணினிகளில் இருக்கின்றவை ஆகும் எனவே நாம் டி எஸ்ஸைப் பார்த்தால் டி எஸ் என்றால் என்ன டொமைன் நேம் சிஸ்டம்ஸ் எனவே முதன்மையாக முக்கிய வேலை என்னவென்றால் டொமைன் பெயரை ஐபிக்கு மாற்றுவதாகும் நான் www iitkgp ac dot in என்ற தளத்தை காணவேண்டும் என்றால் இப்போது www என்ற பெயருக்கு ஐபி லேயரில் எந்த அர்த்தமும் இல்லை அல்லது அடுத்த லேயரிலும் இல்லை நான் ரூட்டிங் ஐ விரும்பும் போதெல்லாம் ரூட்டருக்கு ஐபி தேவைப்படுகிறது எனவே இவற்றை புரிந்து கொள்வதற்கு ஒன்று நான் ஐபி கொடுக்கிறேன் அல்லது அந்த ஐடி ஐபியை புரிந்துகொள்ளும் ஒன்று இருக்க வேண்டும் எனவே நாம் என்ன செய்கிறோம் நான் ஒரு பெயரைக் கொடுக்கும்போது அதைத் தீர்க்கும் ஒரு தீர்வை அனுப்புகிறேன் எனவே டி எஸ் இன் போது நான் ஒரு டி எஸ் சர்வருக்கு அனுப்புகிறேன் அது இந்த ஐ பியை தீர்த்து வைத்து திருப்பி அனுப்புகிறது இந்த ஐபியின் அடிப்படையில் மீதமுள்ள விஷயங்கள் தொடர்கின்றன எனவே பெயரிலிருந்து ஐபியாக மாற்றுவதே தீர்வு ஆகும் எனவே எனது கணினி குறிப்பிட்ட இந்த கணினி அல்லது எனது மடிக்கணினி முதன்மையாக ஒரு டிஎன்எஸ் கிளையண்ட்டாக செயல்படுகிறது இது டிஎன்எஸ் சர்வரை கோருகிறது அது திரும்ப அழைக்கிறது அந்த டிஎன்எஸ் சர்வரை நான் எப்படி அறிவது நெட்வொர்க்கை அமைக்கும்போது யாரோ இங்கே டிஎன்எஸ் சர்வரை அமைத்திருக்கலாம் அல்லது நெட்வொர்க் நிர்வாகியிடமிருந்து நீங்கள் அதை டிசிபி ஐபி புரோட்டோகால் ஸ்டேக் முதலியவற்றில் பெற்றிருக்கலாம் அல்லது உங்களிடம் டிஹெச்சிபி வகை விஷயங்கள் இருந்தால் நீங்கள் சிஸ்டத்தை அமைக்கும் போது அது தானாகவே நிறுவப்பட்டிருக்கலாம் ஆயினும்கூட சர்வர் எங்கு உள்ளது என்பதை அது தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் அப்படியே இங்கே அடிப்படை டொமைன் வரையறையைப் பின்பற்ற ஒரு குறிப்பிட்ட புரோட்டோக்கால் இருக்க வேண்டும் எனவே இணையத்தில் 200 க்கும் மேற்பட்ட உயர்மட்ட டொமைன்கள் உள்ளன நாம் அந்த விஷயங்களுக்கு இன்னும் விரிவாக வருவோம் சில எடுத்துக்காட்டுகள் "டாட் இன்" என்பது இந்தியாவையும் "டாட் யு எஸ்" அமெரிக்காவையும் "டாட் ஈ யு" என்பது கல்வி நிறுவன தளங்களையும் "டாட் காம்" என்பது பொதுநிறுவனத்தின் தளத்தையும் "டாட் நெட்" என்பது நெட்வொர்க் சேவைகளையும் குறிக்கின்றன இது போல மேலும் பல உள்ளன எனவே இவை உயர்மட்ட டொமைன்கள் ஆகும் எனவே "iitkgp dot ac dot in" என்பது எனது டொமைன் என்று நான் கூறும்போது இந்தியா ஒரு உயர் மட்ட டொமைன் அல்லது சில நேரங்களில் நாம் அதை டி டி என்று சொல்கிறோம் அதற்குக் கீழே ஏ சி எனப்படும் துணை டொமைன் உள்ளது அதாவது அது கல்வி நிறுவனங்களைக் குறிக்கிறது அதற்கும் கீழே ஐஐடிகேஜிபி என்ற துணை டொமைன் இருக்கிறது எனவே நாம் டிசிபி எஃப்டிபி TCP FTP மற்றும் டிஎஃப்டிபி ஐ எடுத்துக்கொண்டால் எஃப்டிபி என்பது நம்பகமான இணைப்பு சார்ந்த சேவையாகும் இது எஃப்டிபி ஐ ஆதரிக்கும் அமைப்புகளுக்கு இடையில் கோப்புகளை அனுப்ப டிசிபிஐப் பயன்படுத்துகிறது எனவே டிசிபி எஃப்டிபி TCP FTP என்பது நம்பகமான இணைப்பு சார்ந்த சேவை ஆகும் அதேசமயம் டிஎஃப்டிபி என்பது இணைப்பு இல்லாதது இது தரவுகளை அனுப்புவதற்கு யூடிபியைப் பயன்படுத்துகிறது எனவே இந்த வகையான விஷயங்கள் நமக்குத் தேவைப்படும் வெவ்வேறு இடங்கள் உள்ளன நீங்கள் செய்ய வேண்டியவை இணைப்பு சார்ந்த இருந்தால் வளங்களின் தேவை அதிகமாக இருக்கலாம் சில நேரம் உங்களுக்கு அந்த வளங்கள் இல்லாமல் போகலாம் இரண்டாவதாக அங்கே அனுப்புவதில் தோல்வி ஏற்பட்டால் நீங்கள் எளிதாக மறுமுறை அனுப்ப இயலும் அவ்வாறு மீண்டும் அனுப்புவது பெரிய விஷயமல்ல நான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அனுப்ப விரும்புகிறேன் என்று சொன்னால் இணைப்பு விஷயங்கள் எனக்குத் தேவையிருக்காது நான் நம்பகமான சேவையை விரும்புகிறேன் அதில் தோல்வி ஏற்பட நான் விரும்பவில்லை மேலும் தோல்வி ஏற்பட்டால் நான் அவற்றை மீண்டும் அனுப்பதைப்பற்றி கவலையில்லை அதாவது எனது தேவையின் அடிப்படையில் பொதுவாக ரூட்டர்களின் படங்கள் எடுத்துக்காட்டாக சில iOS படங்கள் அல்லது திசைவி படங்கள் போன்றவற்றை அனுப்பப் பயன்படுத்தப்படுகிறது டிஎஃப்டிபி சிறியதாகவும் மற்றும் செயல்படுத்த எளிமையானதாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே இது குறைந்த பேலோடாக இருப்பதால் அதை செயல்படுத்த எளிதானது மற்றொன்று எச் பி ஹைபர்டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் ஆகும் இது நாம் சொல்வதுபோல் நம்முடைய முக்கிய புரோட்டோகால் ஆகும் பி பரவலாகப் பயன்படுத்தப்படுவது மட்டுமல்லாமல் பெரும்பாலான ரூட்டர்கள் மற்றும் ஃபயர்வால்களிலும் எச் பி அனுமதிக்கப்படுகிறது அவற்றின் வழியாக செல்ல அவை அனுமதிக்கின்றன அவை அனுமதிக்கும் முதல் விஷயம் எச் அதனால்தான் நேரம் இருந்தால் பின்னர் இந்த எச் பி யை பயன்படுத்திக்கொள்ளும் இணைய சேவைகளைப் பற்றி பார்ப்போம் ஏனென்றால் இவை எப்படியிருந்தாலும் பின்னர் நாம் பார்ப்பவையாகும் பியின் கோரிக்கை செல்கிறது மற்றும் எச் பி பதில் செய்தியை எச் பி சர்வர் அளிக்கிறது இந்த வழியில் இவற்றிற்கு இடையில் தொடர்பு நடைபெருகிறது சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோக்காலைப் பயன்படுத்தி அஞ்சல்களை அனுப்பவும் பெறவும் மற்றவர்களுடன் தொடர்புகொள்ளவும் எஸ் பி மின்னஞ்சல் சர்வர் உள்ளது பி புரோட்டோக்கால் ஆகும் இது மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோக்கால் இங்கே மற்ற பிரதிகளான POP3 போன்ற ஃபிரண்ட் எண்டு புரோட்டோக்கால் உள்ளன மேலும் மற்றொரு புரோட்டோக்காலான எளிய நெட்வொர்க் மேலாண்மை புரோட்டோக்கால் இருக்கிறது பி என்பது ஒரு அப்ளிகேஷன் லேயர் புரோட்டோக்கால் அது இரண்டு சாதனங்களுக்கு இடையிலான மேலாண்மை தகவல்களை பரிமாறிக்கொள்ள உதவுகிறது பி என்பது ஒரு அப்ளிகேஷன் லேயர் புரோட்டோக்கால் அது மேலாண்மை தகவல்களை பரிமாறிக்கொள்ள உதவுகிறது நெட்வொர்க் நிலை மேலாண்மைக்கு நெட்வொர்க்கின் வெவ்வேறு நிலையை தருகின்ற எஸ் பி ஏஜெண்ட்டுகள் உள்ளன இந்த நெட்வொர்க் மேலாண்மை அமைப்பு எஸ் பியின் தரவை எடுத்துக்கொள்கிறது இது நம்மால் நேரடியாகப் பயன்படுத்தப்படாமல் இருக்கலாம் ஆயினும் இது நெட்வொர்க் மேலான்மைக்குத் தேவைப்படுகிறது எனவே இது நெட்வொர்க் மேலான்மைக்கு ஒரு முக்கியமான புரோட்டோக்கால் ஆகும் டெல்நெட் என்று அழைக்கப்படும் மற்றொரு புரோட்டோக்கால் உள்ளது இது தொலைநிலை அமைப்பு அல்லது தளத்துடன் இணைக்க அனுமதிக்கிறது எனவே டெல்நெட் கிளையன்ட் டெல்நெட் சர்வரை இயக்கும் தொலைநிலை இணைய ஹோஸ்டில் உள்நுழைவதற்கான திறனை வழங்குகிறது எனவே எந்தவொரு கிளையண்ட்டும் மறுமுனையில் தொடர்புடைய சர்வரைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே கட்டளை வரியிலிருந்து கட்டளைகளை இயக்க எனக்கு ஒரு டெல்நெட் கிளையன்ட் மற்றும் சர்வர் உள்ளது மற்றும் கட்டளை வரிக்கு கட்டளை அனுமதிக்கப்படுகிறது எனவே நாம் டெல்நெட் கிளையன்ட் மற்றும் டெல்நெட் சர்வரைக் கொண்டுள்ளோம் அது தொடர்ந்து ஒன்றுடன் ஒன்று தொடர்புகொண்டிருக்கின்றது அல்லது டெல்நெட் கிளையன்ட் அடிப்படையில் டெல்நெட் சர்வருடன் ஒரு டி பி இணைப்பை ஏற்படுத்துகிறது என்று நீங்கள் பார்த்தால் இது வெவ்வேறு வகையான விஷயங்களைக் கொண்டிருக்கலாம் ஒன்று இது ஒரு பயனர் பயன்பாட்டை அல்லது சிலவகை அணுகல் கட்டுப்பாட்டு வழிமுறைகளை இயக்கிக்கொண்டிருக்க முடியும் அல்லது வேறு சில விஷயங்களுக்கு சர்வர் கட்டுப்பாடு இருக்கலாம் எனவே இந்த விஷயங்கள் இவற்றின் மூலம் சாத்தியமானவை எனவே இது வேறு கணினியில் தொலை உள்நுழைவைச் செய்யக்கூடிய ஒரு வழியாகும் எனவே நான் கணினிகளுக்கு தொலைநிலை அணுகலைப் பெற முடியும் பின்னர் நாம் பயன்பாடுகளைக் கொண்டிருக்கலாம் சர்வர் கட்டுப்பாட்டைக் கொண்டிருக்கலாம் அணுகல் கட்டுப்பாட்டு வகை விஷயங்களை வைத்திருக்க முடியும் மீண்டும் இது ஒரு கிளையன்ட் சர்வர் விஷயங்கள் ஆகும் எனவே உங்களிடம் ஒரு டெல்நெட் கிளையண்ட் இருந்தால் மறுமுனை டெல்நெட் சர்வர் இருக்கும் மேலும் ஐபி உள்நுழைவு கடவுச்சொல் மற்றும் சில நம்பகத்தன்மை சரிபார்ப்பு இருக்க வேண்டும் மேலும் எஃப் பி யில் முக்கியமான விஷயங்கள் இருக்க வேண்டும் இப்போது நாம் வேறொரு விஷயத்திற்கு வருவோம் இது நாம் ஒரு நெட்வொர்க் சாக்கெட்டைப் பார்க்கும் போது அதன் அடிப்படை விஷயங்கள் எவ்வாறு இயங்குகின்றன என்பதைப் பற்றியது எனவே இது நெட்வொர்க் புரோகிராமிங் அல்லது சாக்கெட் ஏபிஐகள் போன்றவற்றைப் பற்றியது எனவே நாம் கொஞ்சம் திரும்பிப் பார்க்க முயற்சித்தால் இந்த டெல்நெட் சர்வர் என்ன செய்கிறது இது சாதாரனமாக தொடங்குகிறது அல்லது டெல்நெட் சர்வர் விஷயங்களை இயக்குகிறது அல்லது சில நேரங்களில் அது ஒரு டீமான் என்று நாம் சொல்கிறோம் அது இயங்கிக்கொண்டிருக்கிறது அதாவது அது இயங்குகிறது மற்றும் ஒரு குறிப்பிட்ட போர்ட்டை கவனிக்கிறது எனவே நான் எச் பி ஐ இயக்குவது போல எப்போதும் இயங்கிக்கொண்டிருக்கிறது பி சர்வர் என்ன செய்கிறது இது ஒரு www iitkgp சர்வர் என்று நான் கருதினால் அது என்ன செய்கிறது அவை சில போர்ட்களில் உள்ளன போர்ட் 80 என்று எடுத்துக் கொள்வோம் அது பொதுவான போர்ட் 80 போர்ட் 80 அது எப்போதும் கவனிக்கிறது எதற்காக கவனிக்கிறது கிளையண்ட் இடமிருந்து ஏதேனும் கோரிக்கை உள்ளதா கிளையண்டிடமிருந்து ஒரு கோரிக்கை இருந்தால் அது ஒரு ஒரே நேரத்தில் இயங்கும் சர்வராக இருந்தால் அதை உள்வாங்கி எடுத்துக்கொள்கிறது இது ஒரு சிறு கிளைச் செயல்முறையை உருவாக்குகிறது அல்லது அது ஒரு கிளைச் செயல்முறையை பிரிக்கிறது மற்றும் அதுபோன்ற சேவையைத் தொடர்கிறது எனவே சர்வர் புரோட்டோக்கால் எதுவாக இருந்தாலும் சரி பயன்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அதை பார்த்துகொள்ள தொடர்புடைய சர்வர் ஒரு சர்வர் செயல்முறையை உருவாக்குகிறது மூலத்திலிருந்து இணைக்கும்போது நமக்கு என்ன தேவை நான் எதனுடன் இணைக்க விரும்புகிறேனோ அதன் ஐபி எனக்கு தேவைப்படுகிறது நாம் www iitkgp ac dot in என கொடுக்கும் போது நாம் எதை கவனிக்கிறோம் அடிப்படையில் அதைத் தீர்த்து iitkgp வெப் சர்வரின் ஐபி முகவரிக்குச் செல்கிறோம் மேலும் அது எங்கே கிடைக்கிறது என்பதை நான் அறிய விரும்புகிறேன் அதாவது அந்த கணினியையும் அதன் செயல்முறையையும் அடையாளம் காண விரும்புகிறேன் போர்ட் எண்ணால் இந்த செயல்முறையை நான் எவ்வாறு அடையாளம் காண்பது போர்ட் எண்ணை நான் எவ்வாறு பெறுவது அது அறியப்பட்ட ஒன்று அல்லது பிரபலமான எச் பி விஷயங்களுக்கு நாம் போர்ட் 80 ஐக் கொண்டிருக்கின்றோம் எனவே இது ஒரு போர்ட் 80 ஐக் கவனிக்கிறது எனவே கிளையன்ட் முனையில் இருந்து நாம் பெறுவது என்னவெனில் அது அனுப்பும் ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷன் எனவே அது குறிப்பிட்ட போர்ட்டில் செல்கிறது இந்த அப்ளிகேஷன் குறிப்பிட்ட போர்ட் X இல் இயங்குகிறது இந்த அப்ளிகேஷன் போர்ட் Y இல் இயங்குகிறது இது ஒரே சர்வர் ஒரே ஐபி முகவரியாக இருக்கலாம் ஆனால் நான் வெவ்வேறு போர்ட் எண்களைக் கொண்டிருக்கிறேன் எனவே நீங்கள் அவ்வாறு செய்தால் கிளையண்டில் என்ன நடக்கிறது இது அடிப்படையில் கிளையண்டை எடுக்கிறது அது என்ன செய்கிறது இது சர்வரின் ஐபி க்கு சர்வரின் போர்ட்டிற்கு செல்கிறது சரி அது மறுமுனைக்குச் செல்கிறது இல்லையா இது வெளியே செல்லும் போது சர்வரின் ஐபி போர்ட் சர்வர் கிளையண்டின் ஐபி என்று தெரியும் ஏனெனில் எங்கிருந்து வருகிறது மேலும் அது கிளையண்டின் போர்ட்டிலிருந்து வருகிறது எதுவும் இல்லை என்றால் கிளையண்டின் போர்ட் தானாக கணினியால் வழங்கப்படுகிறது எனக்கு தேவைப்படும் மற்றொரு விஷயம் புரோட்டோக்கால் ஆகும் எனவே இந்த 5 வழிகளும் விஷயங்களை இணைக்க என்னை அனுமதிக்கும் இங்கேயும் நாம் புரோட்டோக்காலை கருத்தில் கொண்டால் இது கிடைத்தவுடன் இதைத்தான் நாம் செய்தோம் எனவே இந்த இரண்டிற்கும் இடையே ஒரு பாதை நிறுவப்பட்டுள்ளது இடையில் நிறைய ரூட்டர்கள் போன்றவை இருக்கலாம் நான் அதைப்பற்றி கவலைப்படவில்லை இது அடிப்படையில் உள்ள நெட்வொர்க்காகும் ஆனால் ஒரு பாதை நிறுவப்பட்டுள்ளது இப்போது நான் அடிப்படையில் சேட் சர்வர் அல்லது ஒரு FTP கோப்பு பரிமாற்றம் அல்லது அது போன்ற வேறு எந்த பயன்பாடுகள் போன்று பேச முடியும் இதேபோல் மற்றொரு பயன்பாடு என்னிடம் இருந்தால் இது போன்ற இன்னொன்றையும் நாம் கொண்டிருக்கலாம் எனவே மற்றொரு விஷயம் நிறுவப்பட்டிருந்தது எனவே இந்த விஷயங்கள் நாம் சொல்வது என்னவென்றால் அடிப்படையில் ஒரு சாக்கெட் நிறுவப்பட்டுள்ளது எனவே தொடர்பு பாதை நிறுவப்பட்டுள்ளது சாக்கெட் புரோகிராமிங் என்று நாம் எதைச் சொல்கிறோம் எனது சொந்த சாக்கெட் புரோகிராமிங்கை எவ்வாறு எழுதலாம் அதற்கு தேவைப்படுவது என்ன போன்ற நிரலாக்க அம்சங்கள் சிறிய விவரங்களை நாம் கையாளப் போகிறோம் எனவே தர்க்கரீதியாகப் பார்த்தால் சர்வர் போன்ற விஷயங்கள் இயங்கும்போது எச் டி டீமான் இயங்குகிறது என்று சொல்கிறோம் எனவே சர்வர் முனையில் எச் பி விற்கு இங்கே அந்த எச் பி கிளையன்ட் உள்ளது இது நமது பிரௌசர் எனவே இந்த டீமான் அது என்ன செய்கிறது அது ஏதோ அங்கே யாராவது இருக்கிறார்களா என்று போர்ட் 80 அல்லது அந்த சர்வரை கவனிக்கிறது மேலும் எப்போதும் உயிர்ப்புடன் இருக்கிறது எனவே கிளையண்டின் கோரிக்கை வரும்போது அதை சரியாக எடுத்துக்கொள்கிறது இது கிளையன்ட் ஐபி மற்றும் புரோட்டோக்கால் ஆகியவற்றை பெறுகிறது நம்மை பொருத்தவரை ஐபி புரோட்டோக்கால் பிரதான புரோட்டோக்கால் என்றாலும் அது அவற்றை எடுத்துக்கொள்கிறது அதன் வளத்தையும் மற்றவைகளையும் அடிப்படையாகக் கொண்டு அது இந்த புரோட்டோக்காலை ஏற்றுக்கொள்கிறதா என்று பதிலளிக்கிறது எனவே அங்கு ஒரு முறை இணைப்பு நிறுவப்பட்ட பின்னர் புரோட்டோக்கால் விஷயத்தை அடிப்படையாகக் கொண்டு அது ஸ்டேட்ஃபுள் ஸ்டேட்லெஸ் மேலும் பலவற்றை பொருத்து இருக்கிறது இது எஃப்டிபி க்காக பக்கம் காட்டப்படுவதைப் போல இருக்கிறது எனவே எஃப் பி ஐப் போலவே நம்மிடம் எஃப் டி உள்ளது இங்கே எஃப் பி கிளையண்ட் உள்ளது சில சந்தர்ப்பங்களில் மற்ற விஷயம் என்னவென்றால் இது ஒரு சர்வராக இருக்கலாம் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் அது ஒரு கிளையண்டை அணுகக்கூடியதாகவும் இருக்கலாம் பி கிளையன்ட் கொண்ட பிரிண்ட் சர்வரை நான் வைத்திருக்க முடியும் எனவே இது நாம் செய்ய விரும்பும் செயல்முறை நிலையில் உள்ள விஷயங்கள் இதைச் செய்வதன் மூலம் இறுதி பயனருக்கு ஒரு நிரலை எழுதுவதற்கு ஒரு இடைமுகம் மற்ற செயல்முறைகளுடன் தொடர்பு கொள்ளும் ஒரு நெட்வொர்க் ஆகியவற்றை தருகிறோம் மேலும் இந்த விஷயத்தின் அழகு என்னவென்றால் நீங்கள் கவலைப்படாதது ஆனால் அடிப்படை நெட்வொர்க்குடன் இது விஷயங்களை கவனித்துக்கொள்கிறது ஏனென்றால் நாம் சில புரோட்டோக்கால்களையும் சில குறிப்பிட்ட விஷயங்களால் வழிநடத்தப்படும விதிகளையும் பின்பற்றுகிறோம் அது மட்டுமல்லாமல் இது சாதனங்களைப் பொறுத்தது இல்லை நாம் வெவ்வேறு வகையான சாதனங்களையும் வெவ்வேறு நிலைகளையும் கொண்டிருக்கலாம் நாம் வெவ்வேறு கலவை மற்றும் வகைகளைக் கொண்டிருக்கலாம் இவ்வளவு காலமாக அவை புரோட்டோக்காலில் பொருந்துகின்றன அவற்றை நாம் இணைக்க முடியவில்லை தகவல்தொடர்பு பாதை குறித்து நாம் கவலைப்படவில்லை இது ஃபைபராக இருக்கலாம் அது வயர்லெஸாக இருக்கலாம் அவை கம்பி மற்றும் எதுவாகவும் இருக்கலாம் புரோட்டோக்காலைப் பின்பற்றி தொடர்ந்து உங்கள் பக்கம் காண்பிக்கப்படுகிறது அல்லது ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிரலை எழுதுகிறீர்கள் எனவே இது எங்கும் நிறைந்திருக்கும் முழு நெட்வொர்க் நிலை தகவல்தொடர்பு விஷயங்கள் ஆகும் இது பன்முகத்தன்மை வாய்ந்தது அதனால்தான் இது மிகவும் பிரபலமாக உள்ளது இதில் மைய கட்டுப்பாடு ஏதும் இல்லை உங்கள் பக்கம் நீங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் புரோட்டோக்கால்களையே பின்பற்றுகிறீர்கள் இங்கே வழிகாட்டுதல்கள் உள்ளன இங்கே புரோட்டோக்கால் வழிகாட்டுதல்கள் உள்ளன அந்த விஷயங்களை கவனித்துக்கொள்ளும் அதிகாரிகள் உள்ளனர் ஆனால் உங்கள் பக்கம் நீங்கள் எதை உருவாக்குகிறீர்கள் மற்றும் எந்த விஷயங்களைப் பின்பற்றுகிறீர்கள் என்பது உங்கள் வேலை ஆகும் எனவே அதாவது அதை செய்ய என்னை அனுமதிக்கிறது எனவே அடுத்தடுத்த வகுப்புகளில் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றால் இன்னும் சில அப்ளிகேஷன் லேயர் விஷயங்களைக் பார்க்கப்போகிறோம் மேலும் மெதுவாக டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் மற்றும் டேட்டா லிங்க் மற்றும் பலவற்றிற்கும் செல்லலாம் எனவே இத்துடன் நாம் நமது இன்றைய வகுப்பை முடித்துக் கொள்வோம்